8051 மைக்ரோகண்ட்ரோலர் தொடர்ச்சி பெருக்கல் அடுத்து பெருக்கல் வழிமுறையை நாம் பார்ப்போம் இரண்டு 8 பிட் எண்களைப் பெருக்கினால் அதிகபட்சமாக அதன் விடை 16 பிட் எண்ணாக இருக்கும் எடுத்துக்காட்டாக FF FF என்னும் தொகுப்பால் பெருக்கப்பட்டால் FE01 என்று வரும் அதாவது 255 255 ஆல் பெருக்கப்பட்டால் 65025 என்று வரும் இதற்கான அறிவுறுத்தல் MUL AB ஆகும் மேலும் இந்த முழு அறிவுறுத்தலும் ஆப்கோடாகும் ஏபி தனியாக குறிப்பிட்டாலும் அதற்கு ஆப்ரெண்ட் என்பது தனியாக கிடையாது ஏ மற்றும் பி இடையே ஒரு தவறு இருப்பதாகத் தெரிகிறது கமா இருக்க வேண்டும் ஆனால் அப்படி எதுவும் இல்லை எனவே முழு அறிவுறுத்தலும் MUL இடைவெளி AB என்பதாகும் மற்றும் பெருக்கலுக்கு A மற்றும் B பதிவேடுகளில் பெருக்க வேண்டிய இரண்டு எண்கள் இருக்க வேண்டும் இதன் விளைவாக பி பதிவேட்டில் அதிக ஆர்டர் பைட் இருக்கும் மேலும் ஏ பதிவேட்டில் குறைந்த ஆர்டர் பைட் கிடைக்கும் இந்த குறிப்பிட்ட பெருக்கல் எடுத்துக்காட்டுக்கு ஏ பதிவேட்டில் 01 ஐக் கொண்டிருக்கும் B பதிவேட்டில் FE வரும் இதை தவிர 8051 இல் பெருக்கலைச் செய்ய வேறு வழியில்லை வகுத்தல் டி வி ஏபி ஐப் பயன்படுத்தி வகுத்தல் செயல்பாட்டினைச் செய்யலாம் இங்கேயும் மற்ற ஆப்ரெண்ட்களைக் குறிப்பிடுவதற்கு வேறு வழியில்லை இது A ஐ B ஆல் வகுக்கும் மேலும் A மேற்கோளைப் பெறுகிறது மற்றும் B மீதமுள்ளதைப் பெறுகிறது ஓவர் ஃப்லோ OV பிட் 0 ஆல் வகுக்கப்படும் போது கிடைக்கும் பிழை நிலையைக் குறிக்கப் பயன்படுகிறது ஒரு ஓவர் ஃப்லோ இருந்தால் வகுத்தல் செயல்பாட்டில் இந்த OV பிட் அமைக்கப்படும் அது 0 ஆல் வகுக்கப்படும் போது கிடைக்கும் பிழை என்று அர்த்தம் மேலும் இந்த கேரி எப்போதும் 0 ஆக அமைக்கப்படும் எனவே சூழ்நிலையைப் பொருட்படுத்தாமல் கேரி 0 என்று அமைக்கப்படும் இது வகுத்தல் செயல்பாடாகும் எனவே நமக்கு பெருக்கல் வகுத்தல் கிடைத்துள்ளது நீங்கள் 8085 ஐ நினைவு கூர்ந்தால் அதில் எந்த பெருக்கல் வகுத்தல் செயல்பாடும் இல்லை ஆனால் 8051 இல் இயற்கையில் 8 பிட் ல் மட்டுமே பெருக்கல் மற்றும் வகுத்தல் செய்ய முடியும் நீங்கள் அதிக அளவு பெருக்கலை செய்ய விரும்பினால் சில பெருக்கல் வழிமுறையைப் பின்பற்றி ஒரு நேரத்தில் 8 பிட் எண்களைப் பெருக்க முடியும் எனவே ஒவ்வொரு 8 பிட் எண்ணையும் ஒரு இலக்கமாகக் கருதி அதன்படி நீங்கள் ஒரு பெருக்கல் மற்றும் வகுத்தல் வழிமுறையை உருவாக்க முயற்சி செய்யலாம் 8085 ல் நமக்குத் தெரிந்திருக்கும் மற்றொரு அறிவுறுத்தல் DAA டெசிமல் அட்ஜெஸ்ட் அக்குமுலேட்டர் இங்கேயும் அந்த பதிப்பு உள்ளது ஆனால் 8085 ஐப் பொறுத்தவரை DAA என்பது முழு ஒரே வார்த்தையாக இருந்தது என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் இந்த 8051 இல் நாம் DA ஐ ஒரு வார்த்தையாகவும் A ஐ மற்றொரு வார்த்தையாகவும் பெற்றுள்ளோம் ஆனால் மீண்டும் A ஐத் தவிர வேறு எந்த ஆப்ரெண்ட் ம் இல்லை இந்த செயல்பாடுகள் உறுதி செய்யப்பட்டுள்ளன எனவே நீங்கள் அதை மாற்ற முடியாது தேவை என்னவென்றால் நாம் பெருக்கல் செய்ய வேண்டும் இந்த சேர்த்தலை நாம் செய்ய வேண்டும் பின்னர் இந்த சரிசெய்தலை நாம் செய்யலாம் எடுத்துக்காட்டாக இந்த விஷயத்தில் நாம் 23 எச் எண்ணை ஏ பதிவேட்டிற்கும் 29 எச் ஐ பி பதிவேட்டிற்கும் நகர்த்துகிறோம் அவற்றை நாம் டெசிமல் எண்ணாகக் கருதுகிறோம் ஏபி சேர்த்தால் ஹெக்ஸாடெசிமல் என்றால் அதன் மதிப்பு 4சிஎச் இந்த குறிப்பிட்ட எடுத்துக்காட்டில் நாம் விரும்பியவை என்னவென்றால் டெசிமல் சேர்த்தலில் 9 பிளஸ் 3 12 என்று வரும் இங்கு 2 1 கேரி ஆகும் பின்னர் 2 பிளஸ் 2 4 பிளஸ் 1 5 அதாவது 52 எனவே நாம் எதிர்பார்க்கும் விடை 52 ஆகும் ஆனால் நீங்கள் ஒரு சாதாரண கூட்டல் செயல்பாட்டைச் செய்தால் அதாவது add A B அது நமக்கு 4சி ஹெக்ஸ் என்று கொடுக்கும் இந்த ஹெக்ஸாடெசிமல் எண்ணிலிருந்து அதனுடன் தொடர்புடைய பி டி எண்ணுக்கு மாற்றுவதற்கு சேர்த்தலுக்குப் பிறகு கீழ் வரிசை நிப்பிலில் ஆறு சேர்க்க வேண்டும் எனவே 4 உடன் பிளஸ் 6 சேர்த்தால் 4சி இலிருந்து 52 ஆக மாறும் எனவே பிசிடி எண்ணாக மாற்றுவதற்கு டெசிமல் அட்ஜெஸ்ட் வழிமுறையை நாம் செய்யலாம் லாஜிக்கல் வழிமுறைகள் ந்ம்மிடம் லாஜிக்கல் அறிவுறுத்தல்கள் உள்ளன அண்ட் ஆர் எக்ஸார் மற்றும் நாட் இவைகள் பிட்வைஸ் லாஜிக் செயல்பாடுகள் பின்னர் நமக்கு க்ளியர் கிடைத்துள்ளது எனவே நாம் பிட்டை அழிக்க முடியும் நாம் ஒரு பதிவேட்டை சுழற்றலாம் ஒரு பதிவேட்டை கேரி கொண்டும் கேரி இல்லாமலும் சுழற்றலாம் பின்னர் நாம் இடமாற்றம் செயல்பாட்டினையும் பெற்றுள்ளோம் நிபில்களை இடமாற்றிக்கொள்ளலாம் இந்த லாஜிக்கல் அறிவுறுத்தல்கள் PSW பதிவேட்டில் உள்ள கொடிகளை பாதிக்காது எனவே இதில் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் லாஜிக்கல் அறிவுறுத்தல்கள் PSW கொடிகளை பாதிக்காது இதனை செய்யும் போது நாம் கவனமாக இருக்க வேண்டும் ANL என்பது அண்ட் லாஜிக்கலுக்கானது எனவே இது பிட்வைஸ் ஆண்டிங் செய்யும் பின்னர் ORL OR லாஜிக் செயல்பாட்டிற்கானது XRL என்பது xoring செயல்பாட்டிற்கான மற்றும் CPL என்பது காம்ப்ளிமெண்ட் கானது இவைகள் லாஜிக்கல் செயல்பாடுகள் செய்வதற்கான எடுத்துக்காட்டுகள் பின்னர் முகவரி முறை எல் அண்ட் அறிவுறுத்தலை உள்ளது கமா பைட் என்று குறிப்பிடலாம் அதில் ஆப்ரெண்ட் ஏ பதிவேடாக அக்குமுலேட்டராகயும் மற்றும் பைட் என்பது நேரடியாகவும் இருக்கலாம் எனவே நேரடி 8 பிட் எண்ணைக் கொண்டிருக்கலாம் R0 R1 என்று சொல்வதன் மூலம் மறைமுகமாக பதிவு செய்திருக்கலாம் அல்லது இமிடியட் எண்ணைக் கொண்டிருக்கலாம் அண்ட் லாஜிக்கலுடன் ஹாஷ் ஐ சேர்த்து ANL A 52h என்று சொல்லலாம் A உடன் 52 ஹெக்ஸ் இணைக்கப்படும் எனவே இது இமிடியட் மோட் ஆகும் எனவே இந்த இமிடியட் மோட் ஐ நீங்கள் ANL A 52h எனக் கூறலாம் இதன் பொருள் நினைவக இருப்பிடம் 52 ன் உள்ளடக்கங்களை A உடன் அண்ட் செய்யும் எனவே இது நேரடி மோட் ஆகும் பின்னர் ரெஜிஸ்டர்டு இண்டெரெக்ட் பெற்றுள்ளோம் அதனை R0 R1 போன்றவற்றைப் போல் எழுதலாம் நீங்கள் ANL A R0 போன்று எழுதலாம் R0 மற்றும் R1 போன்றவற்றை இந்த இரண்டு பதிவேடுகள் மூலம் ரெஜிஸ்டர்டு இண்டெரெக்ட் ஆக எழுதலாம் அல்லது நீங்கள் நேரடியாக பதிவு செய்யலாம் அதாவது ANL A R0 என்று சொல்லலாம் R0 ஆனது A பதிவேடான AL உடன் இணைக்கப்படும் எனவே இந்த வழியில் நாம் வேறுபட்ட அண்ட் வழிமுறைகளைக் கொண்டிருக்கலாம் அல்லது பைட் ஐக் கொண்டிருப்பது மற்றொரு வழி எனவே இதுதான் இலக்கு நேரடி பைட் மற்றும் ஏ பைட் மாறிலியைக் கொண்டிருக்கலாம் அதுவும் குறிப்பிடப்படலாம் மற்றும் பைட் ஹாஷ் மாறிலி சிபிஎல் ஏ போன்ற இந்த காம்ப்ளிமெண்ட் வழிமுறை உள்ளது ஏ பதிவேடு காம்ப்ளிமெண்ட் செய்யப்படும் மேலும் அதில் மதிப்பைப் பெறுவோம் பிற பிட்களை பாதிக்காமல் தனிப்பட்ட பிட்களை நாம் குறைக்க முடியும் இது ஒரு பிட் வகை ANL PSW 0xE7 E7 பிட் முறை 1110 0111 எனவே நீங்கள் PSW உடன் அண்ட் செய்யும்போது PSW இந்த இரண்டு பிட்களும் 0 ஆக அமைக்கப்படும் PSW ல் பதிவுசெய்யப்பட்ட மீதமுள்ள பிட்கள் அதன் முந்தைய மதிப்பைத் தொடரும் அல்லது தனிப்பட்ட பிட்களை அதிகமாக்கலாம் ORL PSW 0x18 என்று சொல்லலாம் இந்த இரண்டு பிட்களும் PSW பதிவேட்டில் உள்ள பிட்களின் முந்தைய மதிப்புகள் எதுவாக இருந்தாலும் ஒன்று என்று அமைக்கப்படும் நீங்கள் பதிவு வங்கிகளை மாற்றும்போது இவைகள் பயனுள்ளதாக இருக்கும் பின்னர் உங்களிடம் நான்கு பதிவு வங்கி தேர்ந்தெடுக்கப்பட்ட பிட்கள் உள்ளன எனவே பிற பி டபிள்யூ பிட்களை பாதிக்காமல் இந்த வங்கியை மாற்ற விரும்பினால் நீங்கள் இதேபோல் அமைக்க விரும்பும் பிட் முறையைப் பொறுத்து இந்த ஆர் அல்லது அண்ட் அறிவுறுத்தலைப் பயன்படுத்தலாம் xrl அறிவுறுத்தலின் மூலம் காம்ப்ளிமெண்ட் பிட்களைப் பெறலாம் எனவே PSW இன் P1 இல் உள்ள பிட் எண் ஆறு ஐ மட்டுமே காம்ப்ளிமெண்ட் செய்யும் பிற லாஜிக்கல் அறிவுறுத்தல்கள் நமக்குத் தெளிவாகத் தெரிந்தன இடதுபுற சுழற்சி பின்னர் கேரி வழியாக ஒரு இடதுபுற சுழற்சி உள்ளது எனவே இந்த கேரியும் பாதிக்கப்படும் ஆர் எல் அறிவுறுத்தல் கேரியை பாதிக்காது ஆனால் ஆர் சி அறிவுறுத்தல் கேரியை பாதிக்கும் ஆர்ஆர் வலதுபுறம் சுழலும் ஆர் சி கேரி வழியாக வலதுபுறமாக சுழலும் மற்றும் இடமாற்றம் போன்ற அறிவுறுத்தல்கள் இருக்கின்றன அக்குமுலேட்டட் நிப்பல்ஸ் இடமாற்றம் பெறும் எனவே 8085 இல் நாம் கண்ட இந்த இடமாற்று மற்றும் பிற வழிமுறைகளும் 8085 இல் கிடைத்ததைப் போலவே ஆனால் அக்குமுலேட்டரின் இரண்டு நிபில்களை இடமாற்றம் செய்யலாம் பின்னர் க்ளியர் க்ளியர் A அனைத்து பிட்களையும் 0 ஆக அமைக்கும் இது அனைத்து பிட்களையும் அல்லது அக்குமுலேட்டரையும் 0 ஆக மீட்டமைக்கும் க்ளியர் பைட் டும் இருக்கிறது அதில் பைட் நேரடி பயன்முறையில் குறிப்பிடப்படுகிறது எனவே நீங்கள் பைட்டைக் குறிப்பிடலாம் க்ளியர் Ri இதில் i என்பது 0 முதல் 7 வரை இருக்கலாம் பதிவேடுகள் அனைத்தும் R0 முதல் R7 வரை வரலாம் க்ளியர் Ri இது ரிஜிஸ்டர்டு இண்டெரெக்ட் மோட் நீங்கள் சில நினைவக இருப்பிடத்தை அழிக்கலாம் எனவே இந்த வழியில் நீங்கள் சில நினைவக இடங்களின் பிட்களை அழிக்க முடியும் இது RL A அறிவுறுத்தல் இது இடதுபுறமாக சுழலும் என்று நான் சொல்லியிருக்கிறேன் நம்மிடம் உள்ள இந்த எம் பி மிகக் குறைவான குறிப்பிடத்தக்க நிலைக்கு வரும் மேலும் இந்த பிட்கள் ஒரு நிலையால் மாற்றப்படும் பின்னர் இது வலதுபுறமாக சுழலும் அதாவது ஆர் வலதுபுறம் சுழலும் எனவே இந்த பிட்கள் இங்கே போகும் இந்த பிட் இந்த எல் க்கு வரும் இது எம் பி நிலைக்கு வரும் அதனால் அது வலதுபுற சுழற்சி பின்னர் ஆர் சி அது கேரி வழியாக வலதுபுறம் சுழலும் எனவே இந்த கேரி எம் பி நிலைக்கு வருகிறது இந்த எல் பி நிலை கேரி க்கு செல்லும் மீதமுள்ள பிட்கள் மாற்றப்படுகின்றன இதேபோல் ஆர் யும் அதில் இந்த கேரி எல் க்கு வரும் எம் பி கேரிக்கு செல்லும் மீதமுள்ள பிட்கள் மாற்றப்படும் எனவே இந்த விஷயத்தை நாம் செய்யக்கூடிய எடுத்துக்காட்டுகள் இவை இங்கேயும் set b என்னும் வழிமுறை உள்ள்து அது ஒரு குறிப்பிட்ட பிட் ஐ அமைக்கிறது set b c என்பது கேரி பிட்டை 1 ஆக அமைக்கும் ஷிப்ட் இடது எனபது 2 ஆல் பெருக்கப்படுவதற்கு சமம் ஷிப்ட் வலது என்பது 2 ஆல் வகுக்கப்படுகிறது எனவே எந்த எண்ணையும் நீங்கள் 2 ஆல் பெருக்கினால் அது இடதுபுறம் ஒரு நிலையால் மாறும் அதை 2 ஆல் வகுத்தால் அது வலதுபுறம் ஒரு நிலையால் மாற்றமாகும் இது ஒரு எடுத்துக்காட்டு முதல் அறிவுறுத்தல் MOV A 3 அக்குமுலேட்டர் ஒரு இமிடியட் எண் 3 ஐப் பெறும் பின்னர் நாங்கள் கேரியை செய்கிறோம் பின்னர் ஒரு ஆர் சி அறிவுறுத்தலை இயக்குகிறோம் அது இடதுபுறமாக கேரி மூலம் சுழலும் என்ன நடக்கிறது என்றால் இந்த கேரி மிகக் குறைந்த குறிப்பிடத்தக்க நிலைக்கு வந்து இது அடுத்த நிலைக்கு மாற்றப்படும் இதன் விளைவாக நாம் பெறும் எண்ணிக்கை 6 ஆகும் இது 2 ஆல் பெருக்கப்படுவதை நீங்கள் காண்கிறீர்கள் நீங்கள் மீண்டும் ஒரு முறை இதனை செய்தால் என்ன நடக்கும் மற்றொரு 0 மாற்றப்படும் எனவே இந்த 11 மேலும் ஒரு நிலை மாற்றப்பட்டு நீங்கள் எண்ணை 12 ஆகப் பெறுவீர்கள் எனவே இது 6 ஐ 2 ஆல் பெருக்கினால் 12 வரும் மறுபுறம் நீங்கள் ஆர் சி வலதுபுறமாக கேரி மூலம் சுழற்றினால் பிட்கள் வலது பக்கமாக மாற்றப்பட்டு 12 என்று வரும் எண்ணை 2 ஆல் வகுத்தால் 6 ஐப் பெறுவீர்கள் எனவே இது பயனுள்ளதாக இருக்கும் பல பயன்பாடுகளில் பெருக்கல் மற்றும் வகுத்தல் அவைகள் பவர் 2 ஆல் ஆனது இதன் விளைவாக பெரிய பெருக்கல் வகுத்தல் செயல்பாட்டிற்குச் செல்வதற்குப் பதிலாக மிகக் குறைந்த எண்ணிக்கையிலான இந்த சுழலும் வகை அறிவுறுத்தலுக்கு நாம் செல்லலாம் கடிகார சுழற்சிகள் மிகக் குறைந்த அளவே தேவை இது உண்மையில் சமிக்ஞை செயலாக்க பயன்பாடுகளுக்கு தேவை அங்கு ஆப்ரெண்ட் செயல்பாட்டிற்கு 2 ஆல் செய்த பெருக்கங்கள் மற்றும் வகுத்தல்கள் அடிப்படையாக பெற்றுள்ளோம் இது இடமாற்று வழிமுறை நிபில்களை இடமாற்றம் செய்யும் இது அதிக ஆர்டர் நிப்பிள் மற்றும் குறைந்த ஆர்டர் நிப்பிள் ஆகும் mov a 72 ஹெக்ஸ் இந்த நான்கு பிட்களில் 7 உள்ளன இந்த நான்கு பிட்களில் 2 உள்ளன எனவே நீங்கள் ஒரு இடமாற்று வழிமுறையை இயக்கினால் அவைகள் இடமாறிக்கொள்ளும் ஏ ன் உள்ளடக்கம் 27 ஆக மாறும் எனவே அவை மாற்றப்பட்டன அவை இப்படி மாற்றப்படுகின்றன சில பிட் லாஜிக் செயல்பாடுகள் உள்ளன பிட் நிலை லாஜிக் செயல்பாடுகள் பைட்டுக்கு பதிலாக தனிப்பட்ட பிட்களைக் குறிப்பிடலாம் எனவே நீங்கள் ANL C bit போன்ற தனிப்பட்ட பிட்டையும் குறிப்பிடலாம் இது அண்ட் லாஜிக்கல் கேரி உடனான சில பிட் இதேபோல் ஆர் லாஜிக்கல் கேரி உடனான சில பிட் க்ளியர் கேரி க்ளியர் பிட் காம்ப்ளிமெண்ட் கேரி காம்ப்ளிமெண்ட் பிட் இவைகள் நீங்கள் சொல்லக்கூடிய பிட் லெவல் லாஜிக் ஆபரேஷன்களுக்கான லாஜிக் பிட் லெவல் ஆபரேஷன்கள் எனவே பிட் என்பது எந்தவொரு பிட் முகவரியிடக்கூடிய ரேம் இருப்பிடங்களாகவோ அல்லது சிறப்பு செயல்பாட்டு பதிவேட்டில் அல்லது எஸ் ஆரின் ஏதேனும் ஒரு இடமாகவோ இருக்கலாம் இப்படி இந்த பிட் நிலை செயல்பாடுகளை நாம் செய்ய முடியும் பைட் நிலை செயல்பாடும் அதுப் போலவே இங்கே நாம் பிட் நிலை விஷயங்களைச் செய்யலாம் அடுத்து நிபந்தனை ஜம்ப் அறிவுறுத்தல் நிபந்தனையற்ற ஜம்ப் அறிவுறுத்தல் நிபந்தனை ஜம்ப் அறிவுறுத்தல்களான கால் மற்றும் ரிட்டர்ன் அறிவுறுத்தல்களைப் பார்க்கலாம் நிபந்தனையற்ற ஜம்ப் குறுகிய தாவலுக்கு ஒரு எஸ் பி அறிவுறுத்தல் இருப்பதைக் கண்டோம் இது 8 பிட் 2 இன் காம்ப்ளிமெண்ட் எண்ணுடன் ரிலெட்டிவ் அட்ரஸிங் செய்யப்பட்டுள்ளது 128 முதல் 127 இடத்திற்கு செல்லலாம் பின்னர் எல் பி முகவரி 16 பிட் முகவரி கிடைத்துள்ளது அது நீள தாவலுக்கு AJMP உள்ளது இது 11 பிட் முகவரி ஆஃப்செட் 11 பிட் ஆகும் எனவே இந்த வரம்பு 2 கி நிரல் நினைவகத்தின் 2 கே தொகுதிக்கு தாவலாம் JMP A DPTR இது நீண்ட குறியீட்டு ஜம்ப் ஆகும் ஏ மதிப்புடன் டிபிடிஆர் சேர்க்கப்படும் மேலும் செயலி அந்த குறிப்பிட்ட முகவரி மதிப்புக்கு செல்லும் எனவே இந்த பாணியில் சில சிறிய எல்லையற்ற சுழற்சிகளை நீங்கள் உருவாக்கலாம் எனவே உண்மையில் என்ன நடக்கிறது என்றால் மைக்ரோகண்ட்ரோலர் பயன்பாடுகள் பல அவை உட்பொதிக்கப்பட்ட கணினி பயன்பாடுகள் ஆகும் உட்பொதிக்கப்பட்ட அமைப்புகளான வெப்பநிலை கண்காணிப்பு அமைப்பு உள்ளது இது ஒரு அறையின் வெப்பநிலையை கட்டுப்படுத்துகிறது அதன் நிரல் தொடர்ந்து வெப்பநிலை மதிப்புகளை உணர்ந்து அதற்கேற்ப ஹீட்டர் அல்லது குளிரூட்டியைக் கட்டுப்படுத்துவதாக இருக்கும் அந்த வழியில் நிரல் ஒருபோதும் முடிவடையாது இது தொடர்ந்து வெப்பநிலை மதிப்புகளைக் கவனித்து கட்டுப்பாட்டைச் செய்கிறது இதனால் அந்த நிரல் முடிவடையாது எனவே நீங்கள் இந்த வகை நிரல்களைப் பார்த்தால் இறுதியில் நிரல் சில எல்லையற்ற வட்டத்திற்குத் திரும்புவதைக் காண்பீர்கள் அந்த வழியில் அது தொடர்கிறது இது பொதுவான உதாரணம் MOV C P3 போர்ட் 3 7 பிட் கேரி கொடிக்கு வருகிறது பின்னர் கேரி கொடி பி1 6 க்கு நகர்த்தப்படுகிறது எனவே இதன் விளைவாக இந்த போர்ட் 3 பிட் ன் எண் ஆகிய 7 போர்ட் 1 பிட் ன் எண் 6 க்கு நகர்த்தப்படும் பின்னர் எஸ் இது உண்மையில் இந்த பிட்டின் உள்ளடக்கத்தை இந்த பி1 6 இல் தொடர்ந்து நகலெடுக்கிறது இந்த வழியில் நாம் எல்லையற்ற சுழற்சியைக் கொண்டிருக்கலாம் பி வகை அறிவுறுத்தல் நிரல் போதுமானதாக இருந்தால் உதவியாக இருக்கும் பின்னர் இந்த எஸ் பி வகை அறிவுறுத்தலை நாம் பெறலாம் இது நினைவக ரி லொகெட்டபிள் குறியீடாகும் இது நினைவக ஸ்பெசிபிக் ரி லொகெட்டபிள் கிடையாது சில போர்ட் கள் இங்கே உள்ளன இந்த குறியீடு ljmp தொடக்கத்தைப் போன்ற நினைவக ஸ்பெசிபிக் ஆகும் இது 8000 ஆகும் அடுத்த முறை நிரல் வேறு ஏதேனும் முகவரியிலிருந்து ஏற்றப்படும் எனவே இந்த ljmp தொடக்கமானது நாம் முன்பு விவாதித்தபடி சரியாக இயங்காது மறுபுறம் sjmp அறிவுறுத்தலாக இருக்கும்போது இது ரி லொகெட்டபிள் இந்த வழிமுறையை குறியீடாக்கும்போது இந்த இடத்திலிருந்து குதிக்க விரும்பும் இடத்திற்கும் உள்ள தூரத்தை நாம் குறிப்பிடுகிறோம் எனவே அந்த மதிப்பு அறிவுறுத்தலின் ஒரு பகுதியாக வைக்கப்படுகிறது அந்த மதிப்பு நிரல் கவுண்டரில் சேர்க்கப்படும் மேலும் கணினி அந்த முகவரிக்கு செல்லும் இது எல் பி அறிவுறுத்தல் ரி லொகெட்டபிள் முடியாத குறியீட்டை உருவாக்குகின்றன அதேசமயம் இந்த எஸ் பி அறிவுறுத்தல் ரி லொகெட்டபிள் குறியீட்டை உருவாக்குகின்றன நாம் ஜம்ப் அட்டவணைகளையும் வைத்திருக்க முடியும் ஆர் ஜம்ப் அட்டவணைகள் ஏ பதிவேட்டில் இந்த குறியீட்டு எண்ணைப் பெற்றுள்ளோம் பின்னர் இடதுபுற சுழற்சி இடதுபுறமாக ஏ சுழல்கிறது இதனால் குறியீட்டு எண்ணை 2 ஆல் பெருக்க வேண்டும் பின்னர் ஜம்ப் அட்டவணை இதில் வழக்கு 0 வழக்கு ஒன்று வழக்கு இரண்டு வழக்கு மூன்று போன்றவற்றை வைக்கிறோம் இப்போது இந்த அறிவுறுத்தல்கள் ஒவ்வொன்றும் 2 பைட்டுகளைக் கொண்டிருக்கும் ஜம்ப் அட்டவணையின் முகவரி 9000 ஆக இருந்தால் ஏ ஏ யின் மதிப்பு குறியீட்டு எண் 5 என்று இருக்கும் 5 என்பது 2 ஆல் பெருக்கப்பட்டு 10 என்று ஆகும் இதன் விளைவாக dptr ப்ளஸ் 10 என்பது உண்மையில் வழக்கு 5 க்கு ஒத்திருக்கும் ஏனெனில் ஒவ்வொறு ajmp அறிவுறுத்தலும் 2 பைட்டுகள் எடுத்துக் கொள்ளும் இதில் 2 என்பது பைட் எண் 10 இல் வரும் மற்றும் ஆஃப்செட் ஜம்ப் அட்டவணையில் தொடங்கி இருக்கும் ஜம்ப் அறிவுறுத்தலின் மூலம் இந்த வகை ஜம்ப் அட்டவணைகளைச் செயல்படுத்தலாம் இந்த வகை குறியீடு தேடல் அட்டவணைகள் செயல்படுத்தும்போது JMP 2dptr அறிவுறுத்தல் பயனுள்ளதாக இருக்கும் பின்னர் நமக்கு கண்டிசனல் ஜம்ப் கிடைத்துள்ளன இந்த அறிவுறுத்தல்கள் ஒரு நிபந்தனை உண்மையாக இருந்தால் மட்டுமே தாவலை ஏற்படுத்தும் இல்லையெனில் நிரல் தொடரும் MOV A p1 மற்றும் jz loop போல இது 0 என்று உள்ளபோதெல்லாம் தாவல் நடக்கும் 0 கொடி அமைக்கப்பட்டால் இந்த லூப் அறிவுறுத்தலுக்கு வரும் இல்லையெனில் அது ஏ பதிவின் உள்ளடக்கத்தை b பதிவு செய்யப்பட்ட உள்ளடக்கத்திற்கு நகர்த்தும் 0 கொடி இல்லை என்றால் இந்த PSW பதிவேட்டைப் பார்க்கும் 0 கொடி வெளிப்படையாக இல்லை எனவே இது எவ்வாறு சரிபார்க்கிறது இந்த அறிவுறுத்தலை இயக்கும் நேரத்தில் அது ஒரு பதிவின் உள்ளடக்கத்தில் 0 என்பது இருக்கிறதா அல்லது இல்லையா என்பதை சரிபார்க்கிறது அந்த வகையில் சில சமயம் இது நல்லது ஏனென்றால் அது சில செயல்பாட்டை சார்ந்து இருக்கவில்லை அக்குமுலேட்டரின் உள்ளடக்கம் 0 ஆக இருக்கும்போதெல்லாம் jz வழிமுறைகள் இயங்கும் அது அக்குமுலேட்டர் 0 என்பதைக் கண்டுபிடிக்கும் எனவே இந்த விஷயத்தில் அது 0 க்கு சமமாக இருந்தால் வளையத்திற்குச் செல்லும் விதத்தில் ஆவணப்படுத்தப்பட்டுள்ளது இசட் கொடி 0 என அமைக்கப்பட்டால் லூப்பிற்குச் செல் என்று நாம் ஒருபோதும் சொல்லவில்லை ஆனால் மற்ற கொடிகளான கேரி முதலியவற்றில் PSW பதிவேட்டில் சில குறிப்பிட்ட பிட் இருக்கும் ஆனால் 0 கொடிக்கு அத்தகைய PSW பிட் எதுவும் இல்லை தாவலில் பல்வேறு வழிமுறைகள் உள்ளன jz என்பது ரிலேட்டிவ் ஜம்ப் கண்டிஸ்னல் ஜம்ப் அனைத்திலும் நீங்கள் கவனித்தால் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கும் அது என்னவென்றால் இந்த நிபந்தனைகள் அனைத்தும் ரிலேட்டிவ் ஜம்ப் க்கு உரியவை எனவே அவை ஆஃப்செட் 256 128 முதல் 127 வரை க்கு மேல் இருக்கக முடியாது எப்போதும் அந்த வரம்பிலெயே இருக்க வேண்டும் JZ JNZ JC JNC போன்ற அனைத்தும் வெவ்வேறு கண்டிஸ்னல் ஜம்ப் வழிமுறைகள் மேலும் அவை அனைத்தும் ரிலேட்டிவ் ஜம்ப் வழிமுறைகள் ஆகும் 256 பைட்டுகளுக்கு அப்பால் செல்ல வேண்டும் என்றால் என்ன செய்வது அந்த விஷயத்தில் நீங்கள் ஒரு சிறிய கண்டிஸ்னல் ஜம்ப் கொடுத்து அதனை தொடர்ந்து ஒரு அன் கண்டிஸ்னல் ஜம்ப் யும் கொண்டிருக்க வேண்டும் நான் சொல்வது என்னவென்றால் நீங்கள் JZ L1 என்று சொல்வது போன்ற ஒரு JZ அறிவுறுத்தலை வைக்கலாம் மற்றும் L1 ஐ மற்றொரு ஜம்ப் அறிவுறுத்தலில் வைக்கலாம் ஒரு நீள ஜம்ப் செய்ய வேண்டுமானால் ljmp எல் 2 என்று இருக்கும் அது எல் 2 நிரலில் இருந்து தொலைவில் இருக்கும் அது இங்கே எங்காவது இருக்கும் ஒரு சிறிய கண்டிஸ்னல் ஜம்ப் செய்து எல் 1 நிலைக்கு வந்து பின்பு ஒரு நீள ஜம்ப் செய்து எல் 2 க்கு வருகிறோம் ஆகவே அன் கண்டிஸ்னல் ஜம்ப் நம்மிடம் இல்லாததால் இது ஒரு வழியாக இருக்கலாம் ஏனெனில் இந்த கண்டிஸ்னல் ஜம்ப் நீண்ட ஜம்ப் ஆக இருக்க வேண்டும் அவை அனைத்தும் ரிலேட்டிவ் ஜம்ப் மற்றும் அவை குறுகிய ஜம்ப் கள் இ அறிவுறுத்தல் உள்ளது இது ஏ பதிவேட்டின் உள்ளடக்கத்தை நினைவக இருப்பிடத்துடன் ஒப்பிடுகிறது என்ற பொருளில் இது மிகவும் சிக்கலான அறிவுறுத்தலாகும் CJNE A 52hex l இது ஏ யின் உள்ளடக்கம் நினைவக இருப்பிடம் 52 உடன் ஒப்பிடப்படும் அவை சமமாக இல்லாவிட்டால் அதாவது ஏ மற்றும் 52 என்னும் இருப்பிடங்கள் சமமாக இல்லாவிட்டால் கணினி ரிலேட்டிவ் முகவரிக்குச் செல்லும் இல்லையெனில் அது செல்லாது எனவே இது மிகவும் சிக்கலான அறிவுறுத்தலாகும் ஆனால் இந்த ஒரு அறிவுறுத்தலால் ஒப்பிடும் செயல்பாட்டில் பல மடங்கு பயனுள்ளதாக இருக்கிறது மேலும் ஜம்ப் இது அடிப்படையில் 0 இருந்தால் ஜம்ப் ஆகிறது மற்றும் இது நிபந்தனை சோதனை எனவே இந்த இரண்டு பயன்பாடுகளும் ஒரே அறிவுறுத்தலை எடுத்துக் கொள்கிற்து பின்னர் கண்டிஷ்னல் ஜம்ப் இருக்கிறது உதாரணமாக உயர் மட்டத்தில் இருப்பது போல ஏ 0 க்கு சமமாக இருப்பது உண்மையானால் எல் டிக்கு 0 ஐ அனுப்பும் அதாவது எல் டி அணைக்கப்படும் இல்லையெனில் நாம் எல் டிக்கு 1 ஐ அனுப்பினால் எல் டி இயக்கப்படும் ஏ 0 க்கு சமமாக இருந்தால் JZ எல் டி அணைக்கப்படும் போர்ட் 1 6 க்ளியர் ஆகும் டி ஐ போர்ட் 1 பிட் 6 இல் பொருத்தும் பின்னர் அதைத் தவிர்க்க sjmp ஆக இருக்கும் இல்லையெனில் இது இந்த இடத்திற்கு வரும் இது இந்த கட்டத்திற்கு வரும் இது இதை க்ளியர் செய்துவிடும் 0 எனில் எல் டி அணைக்கப்படும் அது 0 இல்லையென்றால் எல் டி ஆன் செய்யும் எல்ஸ் பகுதியின் இரண்டாம் பகுதி இங்கே குறியிடப்படுகிறது set b p1 6 டி இயக்கப்பட்டால் sjmp skip over ஆகும் எனவே இது இந்த கட்டத்திற்கு வரும் இல்லையெனில் இது இந்த இடத்திற்கு வரும் P1 6 க்ளியர் ஆகும் பின்னர் இந்த அறிவுறுத்தல் தேவையற்றது இது ஏ லிருந்து போர்ட் 0 ஐ ரீட் செய்கிறது போர்ட் 0 ஐ ஏ பதிவேட்டில் ரீட் செய்கிறது ஆனால் இந்த குறிப்பிட்ட அறிக்கையில் குறியீட்டுடன் எந்த தொடர்பும் இல்லை இது ஒரு எடுத்துக்காட்டே ஆகும் மேலும் கண்டிஷ்னல் ஜம்ப் அறிவுறுத்தல் சி ஏ டேட்டா ரிலேட்டிவ் முகவரி பின்னர் CJNE Rn இந்த பதிவேட்டை சில தகவல்களுடன் ஒப்பிட்டு பின்னர் ரிலேட்டிவ் முகவரிக்கு செல்லும் பின்னர் R 0 மற்றும் R 1 போன்ற CJNE நினைவக முகவரி உள்ளது அதை Rn டேட்டா ரிலேட்டிவ் முகவரி எனக் குறிப்பிடலாம் பின்னர் டி ஜெட் ஆர் என் இது Rn ஐக் குறைத்து 0 இல்லை என்றால் ஜம்ப் ஆகும் பொதுவாக சில லூப் வழிமுறைகளை நிறைவேற்றும் போது லூப் கவுண்டரை முதலில் குறைக்க வேண்டும் பின்னர் லூப் கவுண்டர் 0 இல்லையென்றால் ஜம்ப் ஆகி மீண்டும் லூப்பின் தொடக்கத்திற்குத் திரும்பும் பொதுவாக நாம் இரண்டு வழிமுறைகளை பயன்படுத்துவோம் ஒன்று குறைக்கவும் மற்றொன்று ஒப்பிட்டுப் பார்பதற்கு பின்னர் ஜம்ப் செய்வோம் ஜெட் என்பது ஒரு ஒற்றை அறிவுறுத்தலாகும் இதன் மூலம் நீங்கள் பதிவு மதிப்பைக் குறைக்க முடியும் பின்னர் பதிவு மதிப்பு 0 ஆக மாறாவிட்டால் மீண்டும் ரிலேட்டிவ் முகவரிக்கு ஜம்ப் ஆகலாம் ஜெட் டிரெக்ட் முகவரி மற்றும் ரிலேட்டிவ் முகவரியும் உள்ளது இது டிரெக்ட் மற்றும் இது ரிலேட்டிவ் முகவரி இங்கேயும் இதே விஷயம் தான் முதலில் நினைவக இருப்பிட உள்ளடக்கத்தைக் குறைக்கும் பின்னர் உள்ளடக்கம் 0 ஆக இல்லாமல் இருந்தால் அது ரிலேட்டிவ் முகவரிக்கு ஜம்ப் ஆகும் இது இடெரடிவ் லூப் for A 0 முதல் 4 இங்கே ஒன்றை இயக்குகிறோம் இந்த லூப் 8051 நிரல் போன்று இயந்திரத்தில் ஒரு நிரலாக மாற்றப்படும்போது இது இதுபோன்றதாக இருக்கும் முதலில் இந்த A ஐ 0 ஆக அமைக்க வேண்டும் இது க்ளியர் ஏ பின்னர் இந்த லூப் உள்ளது லூப் பாடி செயல்படுத்தப்படுகிறது ஏ ன் மதிப்பு ஒன்று கூடுகிறது பின் ஏ மதிப்பு 4 க்கு சமமாகிவிட்டதா இல்லையா என்பதை ஒப்பிடுகிறோம் ஏ ன் மதிப்பு 4 க்கு சமமாக இல்லாவிட்டால் நாம் மீண்டும் இந்த லூப்பிற்குச் செல்கிறோம் எனவே இந்த வழியில் இது இந்த லூப்பைப் பிரதிபலிக்கிறது நிச்சயமாக இந்த குறிப்பிட்ட சோதனை CJNE முன்பே செய்யப்பட வேண்டும் இல்லையெனில் பொதுவாக இந்த குழு 0 க்கு துவக்கப்பட்ட பிறகு அது நிபந்தனை சரிபார்ப்பைப் பெறுகிறது ஆனால் இந்த விஷயத்தில் இது தேவையில்லை ஏனெனில் ஏ உடனடியாக மாற்றப்படவில்லை என்று கருதுகிறோம் எனவே இங்கே ஏ ன் மதிப்பு 0 ஆகும் ஆரம்பத்தில் இந்த சோதனை செய்வதில் எந்த அர்த்தமும் இல்லை எனவே இந்த குறிப்பிட்ட போர்ட் க்கு இது நன்றாக வேலை செய்யும் மறுபுறம் இறங்கு வழியில் செல்லும் ஒரு லூப்பை நீங்கள் பெற்றிருந்தால் A 4 முதல் 0 வரை இறங்கு லூப் இங்கே இதை எல்லாம் செய்ய வேண்டும் நாம் பதிவேட்டை R0 ஐ 4 ஆக துவக்க வேண்டும் பின்னர் djnz R 0 loop 0 இல்லையென்றால் டெக்ரெமெண்ட் ஜம்ப் பின்னர் R0 லூப் நீங்கள் இதை இப்படி செய்யலாம் எனவே இது போன்ற இடெரடிவ் லூப் கள் கிடைத்துள்ளன பின்னர் நமக்கு கால் மற்றும் ரிட்டர்ன் அறிவுறுத்தல் உள்ளது கால் ஜம்ப் போன்றது ஆனால் இது கிளைக்கும் முன் பிசி மதிப்பை ஸ்டேக்கில் தள்ளும் ஜம்ப் ajmp மற்றும் ljmp போலவே கால் க்கும் இரண்டு பதிப்புகள் கிடைத்துள்ளன அது acall மற்றும் lcall acall க்கு ஆஃப்செட் முகவரி 11 பிட் அகலம் எனவே இந்த பிசி முகவரி 11 பிட் ஆகும் மற்றும் lcall க்கு முகவரி 16 பிட் அகலம் எனவே பிசி முகவரி 16 பிட் ஆகும் இரு நிகழ்வுகளிலும் இயக்க நேரம் ஒரே மாதிரியாக இருக்கும் கால் லில் இந்த ஸ்டேக் ஏற்றப்பட்டு நிரல் கவுண்டரிலிருந்து ரிட்டர்னின் அடுத்த மதிப்பு ஏற்றப்படும் பின்னர் நிரல் கவுண்டருக்கு 11 பிட் முகவரி கிடைக்கும் Lcall லிலும் அதே விஷயம் தான் நிரல் கவுண்டர் மீண்டும் சேமிக்கப்படும் அடுத்த நிரல் கவுண்டருக்கான ரிட்டர்ன் மதிப்பு ஸ்டேக் கில் சேமிக்கப்படும் மற்றும் நிரல் கணினி 16 பிட் முகவரியுடன் ஏற்றப்படும்